நாம் இந்தப் பாடத்தின் 2வது வாரத்தில் நுழைகிறோம் இந்த வாரத்தின் முதலாவது பாடக்கோப்பில் நாம் சென்ற வாரம் விவாதித்ததைச் சற்று வேகமாக திரும்பிப் பார்ப்போம் பிறகு அடிப்படை லாஜிக் கேட்களின் பிரதிநிதித்துவங்களையும் நார் மற்றும் நேண்டு கேட்களின் பொதுமைத் தன்மையையும் அண்டு ஆர் இன்வெர்ட் கேட்களின் உபயோகத்தைப் பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம் முதலாம் வாரத்தில் நாம் பார்த்த கருத்துருக்களை பின்வருமாறு சுருக்கமாக நினைவு கூர்வோம் டிஜிட்டல் சிக்னல் கையாளுதல் என்பது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படை நிலைமாற்றி மற்றும் லாஜிக் செயல்பாடுகள் தான் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வன்பொருள் செயல்படுத்துவதற்கான முக்கிய கருத்துரு டிரான்சிஸ்டர் கொண்டு உருவான சுற்றுகள் நிலைமாற்றி மற்றும் லாஜிக் செயல்பாடுகளை உணர்வதற்கு முக்கியமான தேவை ஆகும் நமக்கு டிரான்சிஸ்டர் மூலமாகத் தான் தலைகீழ் செயல்பாடுகள் கிடைக்கின்றன மற்றும் சிமாஸ் அடிப்படையிலான லாஜிக் கேட்கள் தான் டிஜிட்டல் மின்னணுவியல் சுற்றுகளின் கட்டுமானத் தொகுதிகள் ஆகும் மேலும் டிஜிட்டல் சுற்றுகளை அல்லது சிக்கலான டிஜிட்டல் கட்டுமானத் தொகுதிகளை உருவாக்கும் போது ஏற்படும் பரப்பல் சுணக்கம் இரைச்சல் விளிம்பு ஃபேன் அவுட் மின்திறன் விரயம் போன்ற நடைமுறைச் சிக்கல்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது நாம் முன்பு விவாதித்த சிமாஸ் இன்வெர்ட்டர் மற்றும் டி இன்வெர்ட்டர் பற்றியச் செய்திகளை நினைவு கூர்வோம் இங்கு வலது பக்கத்தில் டி இன்வெர்ட்டர் சுற்று கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதை கட்டுமானத் தொகுதிகளாக உபயோகிக்கும் போது சிமாஸ் சுற்றையோ அல்லது டி சுற்றையோ அனைத்து இடங்களிலும் அப்படியே வழங்க முடியாது அவ்வாறு செய்தால் மொத்த சுற்றும் மிகவும் கடினமானதாக சிக்கலானதாகத் தெரியும் எனவே இன்வெர்ட்டருக்குப் பதிலாக அது சிமாஸ் டி போன்ற எந்த தொழில்நுட்பத்தைச் சார்ந்துள்ளதோ அதைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைக் கட்டுமானத் தொகுதியாகப் பயன்படுத்தலாம் அதன் உள்ளே ஏதேனும் ஒரு வகையான லாஜிக் குடும்பம் இருக்கும் அதன் வடிவத்தை இங்கு நீங்கள் காணலாம் இந்த வடிவத்தைத் தான் நாம் நாட் கேட்டிற்கு உபயோகப்படுத்த இருக்கிறோம் இது நீங்கள் ஏற்கனவே அறிந்தது தான் இருந்தாலும் ஒரு மரபுக்காக மீண்டும் இங்கு குறிப்பிடுகிறேன் இது ஒரு வகையான இன்வெர்ட்டர் செயலாக்கத்தின் பிரதிநிதித்துவம் மேலும் பூலியன் வெளிப்பாட்டின் மூலமாகவும் இச்செயலை சித்தரிக்கலாம் எனவே இங்கு Y A காம்ப்ளிமென்ட் என்பது இன்வெர்ட்டர் செயலைக் குறிக்கிறது அதை A பார் அல்லது A ப்ரைம் என்றும் சொல்லாம் இரண்டுமே சமமானது தான் YA or YA இந்த இரு குறிமானங்களை இடைமாற்றியும் உபயோகிக்கலாம் மேலும் இதனை ட்ரூத் டேபிள் வாயிலாகவும் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது மற்றொரு வகை இந்த ட்ரூத் டேபிளை நீங்கள் கண்டால் உள்ளீட்டில் உள்ள லோ வெளியீட்டில் உள்ள ஹை யுடன் தொடர்புடையதை அறியலாம் அது போல் ஹை ஆனது லோ வுடனும் 0 ஆனது 1 வுடனும் 1 ஆனது 0 வுடனும் தொடர்பில் இருக்கும் ஆக இது ஒரு இன்வெர்ட்டர் செயலாக்கம் அதனால் இது இன்வெர்ட்டர் டிஜிட்டல் சுற்று என்று வழங்கப்படுகிறது பிரதிநிதித்துவத்தின் நான்காம் வகையாக அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கால வரைபடம் இதை அறிவதற்கு முன்பு நமது ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான ஐ யைப் பார்ப்போம் இது பெரும்பாலும் டி குடும்பத்தைச் சார்ந்தது ஆக இருக்கும் ஏனென்றால் சிமாஸ் சுற்றை உபயோகிக்க பல கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்படும் எனவே டி சுற்றுகளைத் தான் ஆய்வுக்கூடத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவர் இங்கு காட்டப்பட்டுள்ள ஐ ஆனது IC 7404 6 நாட் கேட்களைக் கொண்டுள்ளது அந்த கேட்களின் உள்ளீடு மற்றும் வெளியீடு முனைகள் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு VCC மற்றும் தரைக்கான முனை உள்ளது VCC என்பது மின் வழங்கி ஆகும் யின் உள்ளே 6 நாட் கேட்கள் உள்ளன ஒரு வேளை முனை 1க்கு லோ மற்றும் ஹை ஆக உள்ள ஒரு செவ்வக சிக்னலை கொடுத்தால் வெளியீட்டில் என்ன கிடைக்கும் இங்கு லோ மற்றும் ஹை என்பது முறையே 0 வோல்ட் மற்றும் 5 வோல்ட் ஆகும் உள்ளீட்டில் எப்போது எல்லாம் லோ ஆக இருக்குமோ அதைப் பொறுத்து வெளியீட்டில் ஹை எனக் கிடைக்கும் நீங்கள் பார்க்கும் இதனை முனை 1 முனை 2 என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே போகலாம் எனவே உள்ளீட்டு சிக்னல் எவ்வளவு காலம் மாறுகிறதோ அதற்கேற்ப வெளியீட்டில் கால வரைபடத்தையும் பார்க்கலாம் ஆக இங்கு நாம் இதுவரை விவாதித்த அனைத்து விஷயங்களிலும் வெளியீடானது கணத்தில் நிகழ்வதாக நமக்குத் தெரிகிறது சரி இங்கு பூலியன் வெளிப்பாட்டையோ அல்லது ட்ரூத் டேபிளையோ காண்கையில் கொடுக்கப்படுகின்ற உள்ளீட்டிற்கு வெளியீடு உடனடியாக கிடைப்பது போல் தோற்றமளிக்கிறது ஆனால் கால வரைபடத்தைக் கொண்டு அதன் நேர அளவை விஸ்தரித்தால் பரப்பல் சுணக்கம் உள்ளிருப்பதைக் காணலாம் இது நேர அளவைப் பொறுத்தது நேரம் செகண்டிலோ அல்லது மில்லிசெகண்டிலோ இருந்தால் பரப்பல் சுணக்கம் கண்ணுக்குப் புலப்படாது அதுவே மைரோசெகண்ட் அல்லது நேநோசெகண்டில் நன்றாகத் தெரியும் ஆக இந்த வழியில் பரப்பல் சுணக்கம் கொண்ட சித்தரிப்புகள் நமக்கு பயனுள்ளவையாக இருக்கும் இதைப் பற்றி பின்னர் வேறொரு விவாதத்தில் பார்க்கலாம் இப்போது அண்டு கேட்டைப் பற்றி பார்ப்போம் இங்கேயும் டி அடிப்படையிலான அண்டு கேட் சுற்றைக் காணலாம் இந்த சுற்று வடிவமைப்பைப் பற்றி நாம் பேசும் போது நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நேண்டு கேட் சுற்றுடன் ஒரு நாட் கேட்டை இணைத்துப் பெறப்படுவதுதான் அண்டு கேட் சுற்று என்பது சரியல்ல ஒரு தலைகீழாக்கி டிரான்சிஸ்டர் மற்றும் அத்துடன் இணைந்த கூடுதல் சுற்றை நேண்டு கேட் சுற்றிலேயே சேர்ப்பதன் மூலமாக நேண்டு மற்றும் நாட் செயல்கள் ஒரே சுற்றில் இணைக்கப்பட்டு விடுகிறது அதன் மூலம் நமக்கு அண்டு கேட் சுற்று கிடைக்கும் ஆக இங்கு காட்டப்பட்டுள்ள அண்டு கேட் சுற்று டெக்சாஸ் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் ன் தரவுத் தாளில் இருந்து எடுக்கப்பட்டது ஆகும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த முழு சுற்றை அனைத்து இடங்களிலும் பயன்படுத்த இயலாது அதனால் இந்தக் கட்டத்தை உபயோகிக்கப் போகிறோம் 2 உள்ளீடு அண்டு கேட்டின் கட்ட வரைபடம் வடிவம் ஆகியவற்றை இங்கு காணலாம் இது 3 உள்ளீடு அண்டு கேட் ஆகும் 2 உள்ளீட்டிற்கு பூலியன் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் அது Y A அண்டு B இங்கு செயற்குறியை அதாவது A மற்றும் B யினை இடமாற்றினாலும் வெளியீட்டில் எந்த மாற்றமும் நிகழாது Y A A இதைத் தான் பரிமாற்று செயல் என்கிறோம் அதாவது செயலுட்படுத்திகளின் ஒழுங்கை மாற்றினாலும் வெளியீட்டில் எந்த மாற்றமும் நடக்காது எனவே அண்டு செயலானது பரிமாற்று விதியைச் சார்ந்தது இது வேறொரு வகையான பிரதிநிதித்துவம் இங்கு காட்டப்பட்டுள்ள IC7408 ல் 4 அண்டு கேட்கள் Vcc தரை போன்றவையும் உள்ளன இங்கு முனை 1 மற்றும் 2 என்பது உள்ளீடு முனை 3 என்பது வெளியீடு ஆகும் இப்போது ஒரு செவ்வக சிக்னலை அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அச்சிக்னல் ஏற்பாட்டில் 00 01 10 11 ஆகிய சாத்தியங்கள் உள்ளன அண்டு லாஜிக்கைப் பொறுத்தவரை இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆக இருக்கும் போது தான் வெளியீடு 1 ஆகக் கிடைக்கும் ஆக இந்த சிக்னலின் வெளியீடாக நமக்கு மேற்கூறிய ஒவ்வொரு உள்ளீட்டு சாத்தியக்கூறுக்கும் 0 0 0 மற்றும் 1 என வெளியீடு கிடைக்கும் ஆக இதைப் போன்ற ஒரு கால வரைபடத்தைப் பார்த்தே எந்த வகையான லாஜிக் உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதைப் புரிந்து கொள்ளலாம் இங்கு இந்த வரைபடத்தில் உள்ளது அண்டு லாஜிக் ஆகும் இதை ட்ரூத் டேபிள் மூலமாகவும் சித்தரிக்கலாம் அதில் 2 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீடு இருக்கும் இரண்டு உள்ளீடுகளுமே 1 ஆக இருக்கும் போது தான் வெளியீடு 1 ஆக இருக்கும் மற்ற அனைத்து சாத்தியங்களுக்கும் வெளியீடு 0 ஆகத் தான் இருக்கும் சரி இப்போது 3 உள்ளீடு அண்டு கேட் இருந்தால் அதன் பிரதிநிதித்துவங்கள் எவ்வாறு இருக்கும் இங்கு ட்ரூத் டேபிள் காட்டப்பட்டுள்ளது 3 உள்ளீடு என்பதால் 23 8 சாத்தியக்கூறுகள் உள்ளன இதில் அனைத்து உள்ளீடுகளும் 1 ஆக இருக்கும் வாய்ப்பைத் தவிர்த்து மற்ற அனைத்து சாத்தியங்களுக்கும் வெளியீடு 0 ஆக இருக்கும் இதைத் தான் இங்கு பார்க்குறீர்கள் Y ABC இங்கு முதலில் B மற்றும் C யை அண்டு செய்வோம் இரண்டுமே 1 ஆக இருந்தால் வெளியீடும் 1 என வரும் இந்த வெளியீட்டை இப்பொழுது A வுடன் அண்டு செய்தால் A 1 ஆக இருந்தால் இதன் வெளியீடும் 1 என வரும் இதைப் புரிந்து கொள்ள இங்கே கவனியுங்கள் இப்போது இது B மற்றும் இது C இதன் வெளியீட்டை இன்னொரு அண்டு கேட்டிற்கு கொடுக்கிறோம் ஆக BC 1 என இங்கு கொண்டால் A 0 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஆகவும் A 1 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆகவும் கிடைக்கும் Y A C A C A B C ஆக நீங்கள் B மற்றும் C யை அண்டு செய்து அதன் முடிவை A வுடன் அண்டு செய்தால் வரும் வெளியீடு Y ABC க்கு சமமானதாகத் இருக்கும் அதே போல் A மற்றும் B யை இணைத்து அதனை C யுடன் அண்டு செய்தாலும் அதே சமன்பாடு தான் கிடைக்கும் ஆக இங்கு கூட்டமைப்பை எவ்வாறு மாற்றினாலும் வெளியீட்டில் மாற்றம் எதுவும் ஏற்படுவதில்லை ஆக அண்டு செயல் சேர்ப்பு விதியைப் பின்பற்றுகிறது இப்போது ஆர் செயலாக்கத்தைப் பார்ப்போம் இதனுடைய ஐ எண் IC 7432 மற்றும் அதனுடைய உட்புறச் சுற்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு நார் கேட் சுற்றோ அல்லது ஒரு நாட் கேட் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட நார் கேட் சுற்றோ அல்ல நார் கேட் சுற்றின் உட்புறத்திலேயே ஒரு தலைகீழாக்கி டிரான்சிஸ்டர் மற்றும் அதற்குத் துணையான சுற்றுகளைக் கொண்ட ஒரு சுற்று ஆகும் இதன் மூலம் நமக்கு ஆர் செயலாக்கம் கிடைக்கும் ஆக இது டிரான்சிஸ்டர் எண்ணிக்கையைக் குறைக்கிறது நமது அடுத்தடுத்த விவாதங்களுக்கோ அல்லது கடினமான டிஜிட்டல் சுற்றுகளை உருவாக்குவதற்கோ இந்தச் சுற்றை அப்படியே உபயோகிக்க முடியாது அதற்குப் பதில் இந்த வடிவத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் இந்த வடிவத்தில் A B என்பது உள்ளீடுகள் அண்டு செயலாக்கத்தில் செய்தது போல் இதன் ஒழுங்கை இடைமாற்றினாலும் வெளியீட்டில் எந்த மாற்றமும் நடக்காது Y A B B A ஆதலால் ஆர் செயலாக்கத்தைப் பரிமாற்று செயல் என்கிறோம் அடுத்து கால வரைபடத்தைப் பார்ப்போம் இந்த IC 7432 எனும் டி 4 ஆர் கேட்களைக் கொண்டதாகும் இங்கு முனை 1 மற்றும் 2 என்பது உள்ளீடு முனை 3 என்பது வெளியீடு ஆகும் உள்ளீட்டு முனைகளுக்கு கொடுக்கவல்ல ஒரு சிக்னலில் 4 வித சாத்தியக்கூறுகள் உள்ளன அவை 00 01 10 11 வெளியீட்டில் வரும் சிக்னலை அல்லது இந்த வரைபடத்தை பார்க்கும் போது தெரிவது என்னவென்றால் ஏதேனும் ஒரு உள்ளீடு 1 ஆக இருந்தாலும் வெளியீடு 1 ஆக கிடைக்கிறது இது தான் ஆர் மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதன் நேர அளவை நேநோ செகண்ட் அளவினில் பார்த்தால் பரப்பல் சுணக்கமும் நன்றாகத் தெரியும் இந்த கேட்டிற்கு ட்ரூத் டேபிள் பிரதிநிதித்துவமும் உள்ளது இதில் முனை 1 மற்றும் 2 ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டால் ஏதேனும் ஒரு உள்ளீடு 1 ஆக இருக்கையில் வெளியீடு 1 ஆக கிடைக்கிறது அனைத்து உள்ளீடுகளும் 0 ஆக இருக்கும் போது வெளியீடும் 0 ஆக கிடைக்கிறது அடுத்து அண்டு கேட்டைப் போல் பல்உள்ளீடு ஆர் கேட்டும் உள்ளது இங்கு 3 உள்ளீடு ஆர் கேட் உதாரணமாகக் காட்டப்பட்டுள்ளது இது தான் அதனுடைய லாஜிக் வரைபடம் மற்றும் ட்ரூத் டேபிளில் உள்ளீடு ஏதேனும் ஒன்று 1 ஆக இருந்தாலும் வெளியீடு 1 ஆக கிடைப்பதைப் பார்க்கலாம் அண்டு கேட்டைப் போல ஆர் கேட்டும் செயல் சேர்ப்பு விதியைப் பின்பற்றும் அதாவது முதலில் B மற்றும் C யை ஆர் செய்து அதன் வெளியீட்டை A வுடன் ஆர் செய்தால் வரும் முடிவும் A மற்றும் B யை ஆர் செய்து அதன் வெளியீட்டை C வுடன் ஆர் செய்தால் வரும் முடிவும் ஒன்றே ஆகும் இதைத் தான் செயல் சேர்ப்பு விதி என்கிறோம் Y A B C A B C A B C இப்போது நார் கேட்டிற்குச் செல்வோம் குடும்பத்தைச் சார்ந்த IC 7402 ஆகும் நார் கேட்டின் சுற்றை ஏற்கனவே கடந்த வார விரிவுரையில் பார்த்திருக்கிறோம் நார் கேட்டின் வடிவம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வடிவத்தில் நாம் ஆர் மற்றும் நாட் கேட்களை இணைத்து உபயோகிக்காமல் ஒரு குமிழியை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த குமிழி யானது லாஜிக் செயல்பாட்டில் தலைகீழாக்கத்தைக் குறிக்கும் இந்த குமிழி பயன்பாட்டால் இந்த வடிவம் கச்சிதமாக இருக்கிறது இது தான் நார் கேட் மற்றும் அதனுடைய ட்ரூத் டேபிள் இங்கே காட்டப்பட்டுள்ளது இது ஆர் கேட் செயலின் அப்படியே தலைகீழாக்கம் ஆகும் ஆர் கேட்டில் ஏதேனும் ஒரு உள்ளீடு 1 ஆக இருந்தாலும் வெளியீடு 1 ஆகக் கிடைக்கும் அதுவே இங்கு ஏதேனும் ஒரு உள்ளீடு 1 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஆகவும் இரண்டு உள்ளீடுகளும் 0 ஆக இருக்கும் போது தான் வெளியீடு 1 ஆகவும் கிடைக்கும் இது தான் நார் கேட் இதற்கான கால வரைபடத்தை நான் இங்கு வரையவில்லை முன்னர் பார்த்த அனுபவத்தைக் கொண்டு நாம் வரைந்து கொள்ளலாம் இந்த IC 7402 நார் கேட் ஐ யில் முந்தைய வழக்கத்தைப் போல் அன்றி முனை 2 மற்றும் முனை 3 உள்ளீடாகவும் முனை 1 வெளியீடு ஆகவும் உள்ளது ஆனால் நாம் பார்த்த அண்டு மற்றும் ஆர் கேட் ஐ யில் முனை 1 மற்றும் 2 உள்ளீடாகவும் முனை 3 வெளியீடாகவும் கண்டோம் இந்த முக்கியமான வித்தியாசத்தை நடைமுறைத் தேவைகளுக்காக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நார் கேட்டின் பூலியன் வெளிப்பாடு முதலில் ஆர் லாஜிக்கை உபயோகித்து பின்னர் காம்ப்ளிமென்ட் அல்லது பார் எடுத்தால் கிடைத்து விடும் நார் கேட்டின் செயல்பாடு மற்றும் ட்ரூத் டேபிளைப் பார்க்கும் போது ஒரு சுவையான விஷயம் புலப்படுகிறது அதாவது இரண்டு உள்ளீடுகளையும் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அண்டு செய்தால் வரும் பிரதிநிதித்துவம் நார் லாஜிக் கிற்கு சமமானதாக இருக்கும் உதாரணத்திற்கு A மற்றும் B யை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் அண்டு செயல் நடக்க இருக்கிறது இப்போது A ன் மதிப்பு 1 என்றால் இந்த இடம் 0 ஆகக் கிடைக்கும் இந்த 0 அண்டு கேட்டின் உந்துதல் உள்ளீடாக இருப்பதால் வெளியீட்டில் 0 தான் கிடைக்கும் அதே போல் B ஆனது 1 ஆக இருந்தாலும் இதே முறையில் வெளியீடு Y ல் 0 தான் கிடைக்கும் இரண்டு உள்ளீடுகளுமே 0 ஆக இருக்கும் போது தான் இது 1 ஆகி வெளியீடு 1 ஆகக் கிடைக்கும் இது வேறொன்றுமில்லை நார் செயலாக்கம் தான் எனவே இதனை A B ப்ரைம் A ப்ரைம் அண்டு B ப்ரைம் என எழுதலாம் இதுவும் பரிமாற்று செயல் விதியைச் சார்ந்தது என்பதை முன்பு பார்த்த முறையில் தெரிந்துக் கொள்ளலாம் இதனை மேலும் பல மாறிகளுக்கு வரிவுபடுத்தலாம் அதாவது A B யுடன் C D என விரிவுபடுத்தலாம் இதன் பயனாக நமக்கு டீ மார்கன்ஸ் தியரம் De Morgan's Theorem கிடைக்கிறது அதைப் பின்வருமாறு நாம் குறிக்கிறோம் Y ABA B Y ABCA B C இப்போது நேண்டு செயலாக்கத்தைப் பார்ப்போம் நார் செயலாக்கத்தில் பார்த்தது போல இங்கேயும் அண்டு மற்றும் நாட் கேட்களை இணைத்து வடிவமாக உபயோகிக்கப்பட மாட்டாது அதற்குப் பதில் ஒரு குமிழியை அண்டு கேட்டுடன் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த குமிழி தலைகீழாக்கத்தைக் குறிக்கிறது இதன் தொடர்புடைய ட்ரூத் டேபிள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அண்டு லாஜிக்கில் ஏதேனும் ஒரு உள்ளீடு 0 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஆக இருக்கும் ஆனால் இந்த நேண்டு லாஜிக்கில் ஏதேனும் ஒரு உள்ளீடு 0 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆக இருக்கும் இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆக இருக்கும் போது தான் வெளியீடு 0 ஆகக் கிடைக்கும் இதன் தொடர்புடைய ஐ ஆனது டி குடும்பத்தைச் சார்ந்த IC 7400 இங்கு முனை 1 மற்றும் 2 உள்ளீடாகவும் முனை 3 வெளியீடாகவும் உள்ளது 4 நேண்டு கேட்கள் உட்புறத்தில் உள்ளது இதன் கால வரைபடத்தை வரைந்து கொள்ளலாம் நார் கேட்டில் பார்த்தது போல் இங்கு நேண்டு கேட்டிலும் ஒரு பொதுவான விஷயம் உண்டு இதன் பூலியன் வெளிப்பாடு என்பது A B காம்ப்ளிமெண்டட் ஆகும் இதுவும் இரண்டு உள்ளீடுகளைக் காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆர் செய்யும் போது கிடைக்கும் முடிவும் ஒன்று தான் Y A BAB Y A ABC ஆக A பார் ப்ளஸ் B பார் என்பது எப்படி சாத்தியமாகிறது இப்போது ஏதேனும் ஒரு உள்ளீடை 0 ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் பின் இந்த இடத்தில் 1 வெளிவரும் இந்த 1 தான் ஆர் கேட்டின் உந்துதல் உள்ளீடாகும் அதாவது இந்த 1 உள்ளீடால் ஆர் கேட்டின் வெளியீட்டில் 1 கிடைக்கும் இதை மேலும் பல மாறிகளுக்கு விரிவுபடுத்தினால் A பார் ப்ளஸ் B பார் ப்ளஸ் C பார் என தொடரலாம் ஆக இது டீ மார்கனுடைய இரண்டாவது தியரத்தைக் De Morgan's Second Theorem கொடுக்கிறது மிகவும் உபயோகமான இதை பின்னர் விரிவாக விவாதிப்போம் அடுத்து நார் மற்றும் நேண்டு கேட்களின் பொதுமைத் தன்மையைப் பார்ப்போம் இது எந்த வகையில் உபயோகமானது என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான கேட்டைக் கொண்டு பிற லாஜிக் செயல்களை பூலியன் வெளிப்பாடுகளை அதன் மெய்யாக்கத்தைச் செய்ய விரும்பினால் நீங்கள் நேண்டு அல்லது நார் கேட்களில் ஏதேனும் ஒன்றைத் தேர்வு செய்துக் கொள்ளலாம் ஏனென்றால் இந்த இரு கேட்களைக் கொண்டு வேறு எந்த வகையான லாஜிக் இயக்கத்தையும் கட்டமைக்க முடியும் இது தான் இந்த கேட்களைப் பற்றிய ஒரு சிறப்பான விஷயம் ஆகும் மேலும் அண்டு ஆர் போன்ற கேட்களின் சுற்றுகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இவ்வகையில் ஏதேனும் ஒரு கேட்டை மட்டும் எ நேண்டு கேட்டை மட்டும் கட்டுருவாக்கம் செய்தால் போதுமானது இந்த சிறப்பை அறிந்து கொள்ள நாம் சில அடிப்படை பூலியன் செயல்களை உதாரணமாகப் பார்ப்போம் ஆக நார் கேட்டில் இருந்து நாட் செயலாக்கத்தைப் பெற விரும்பினால் நார் கேட்டின் இரு உள்ளீடுகளையும் குறுக்கிணைப்புச் செய்தால் வெளியீடு உள்ளீட்டின் தலைகீழாக்கமாகக் கிடைக்கும் அதாவது நீங்கள் நார் லாஜிக்கின் ட்ரூத் டேபிளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் A B மற்றும் Y நார் லாஜிக்கில் ஏதேனும் ஒரு உள்ளீடு 1 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஆகும் மற்றும் இரண்டு உள்ளீடுகளும் 0 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆகவும் கிடைக்கும் இப்போது A B இரண்டையும் குறுக்கிணைப்பு செய்தால் என்ன நடக்கும் இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கும் 00 அல்லது 11 00 ஆக இருக்கும்போது வெளியீடு 1 ஆகவும் 11 ஆக இருக்கும்போது வெளியீடு 0 ஆகவும் கிடைக்கிறது இன்னொரு வகையிலும் இதைத் தெரிந்து கொள்வோம் நார் கேட்டைப் பொறுத்த வரை 0 என்பது உந்துதல் செய்யாத உள்ளீடாகும் எனவே ஒரு நார் கேட்டை 0 உடன் இணைத்து மற்றொரு உள்ளீடை A எனக் கொண்டால் A 0 ஆக இருந்தால் வெளியீடு 1 ஆகவும் A 1 ஆக இருந்தால் வெளியீடு 0 ஆகவும் கிடைக்கும் இதுவும் தலைகீழாக்கத்தைக் கொடுக்கிறது ஆக இந்த இரு வழிகள் மூலம் நார் கேட்டில் இருந்து நாட் செயலாக்கத்தைப் பெற முடியும் அடுத்து ஆர் செயலாக்கத்தை எவ்வாறு பெறுவது நார் கேட்டைத் தொடர்ந்து ஒரு நாட் கேட்டை இணைப்பது மூலம் பெறலாம் ஆக இந்த இடத்தில் இது A ப்ளஸ் B பார் மற்றும் அடுத்தக் கட்டத்தில் A ப்ளஸ் B பார் பார் என கிடைத்து இறுதியாக அது A ப்ளஸ் B என அமையும் அண்டு செயலாக்கத்தை எவ்வாறு பெறுவது முன்னர் நாம் Y A ப்ளஸ் B பார் A பார் B பார் என்று பார்த்திருந்தோம் ஆக உள்ளீட்டில் நீங்கள் A பார் மற்றும் B பார் என செலுத்தினால் வெளியீட்டில் A அண்டு B எனக் கிடைக்கும் இதைப்போன்றே நேண்டு கேட்டைக் கொண்டு அண்டு தலைகீழாக்கம் போன்ற செயல்களைப் பெறலாம் தலைகீழாக்கத்திற்கு நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் ஒரு வழி உண்டு இன்னொரு வழியானது நேண்டு கேட்டுடைய உந்துதல் செய்யாத உள்ளீடு 1 ஆகும் ஆக இதை A ஆகச் செலுத்தினால் அது தொடர்பான வெளியீடு இங்கு கிடைக்கும் எனவே இது 0 ஆக இருந்தால் 0 1 என்றாகி வெளியீடு 1 ஆகப் பெறும் அது போல் இது 1 ஆக இருந்தால் 1 1 என்றாகி வெளியீடு 0 ஆகப் பெறும் இதன் மூலம் தலைகீழாக்கம் நடப்பதை அறியலாம் அடுத்து நேண்டு கேட்டுடன் நாட் கேட்டை இணைத்தால் அண்டு கேட் கிடைக்கும் ஆர் செயலாக்கத்தைப் பெற டீ மார்கன் தியரத்தை De Morgan's Theorem பயன்படுத்த வேண்டும் அதாவது Y A B ப்ரைம் A ப்ரைம் ப்ளஸ் B ப்ரைம் ஆக A ப்ரைம் மற்றும் B ப்ரைம் என உள்ளீட்டில் செலுத்தினால் வெளியீட்டில் A ஆர் B எனக் கிடைக்கும் இந்த பாடக்கோப்பின் இறுதித் தலைப்பாக நாம் பார்க்கவிருப்பது அண்டு ஆர் இன்வெர்ட் கேட்டின் பயன்பாடு ஆகும் பூலியன் வெளிப்பாடுகளை நாம் மெய்யாக்கம் செய்ய முயலும் போது பல வகையான கலவைகள் வர வாய்ப்புள்ளது எடுத்துக் காட்டாக ABCDEF' ஆக இதில் அண்டு ஆர் மற்றும் நாட் லாஜிக் அடங்கியுள்ளன இதைத் தான் அண்டு ஆர் இன்வெர்ட் என்கிறோம் இந்த ஒவ்வொரு லாஜிக்கையும் தனித்தனியாக மெய்யாக்க அதிகப்படியான டிரான்சிஸ்டர்கள் தேவைப்படும் ஆனால் லாஜிக் குடும்பத்தில் உள்ள கேட்கள் மற்றும் அதன் அமைப்புகள் மூலம் இந்த அண்டு ஆர் இன்வெர்ட் செயலாக்கத்தை குறைவான டிரான்சிஸ்டர்கள் கொண்டு செயல்படுத்த முடியும் அதுவும் சிமாஸ் லாஜிக்கில் செயல்படுத்த மிகவும் எளிமையாக இருக்கும் இங்கு நீங்கள் காண்பது 2 1 அண்டு ஆர் இன்வெர்ட் கேட்டுக்கான உதாரணம் இவை இரண்டும் 2 உள்ளீடுகள் மற்றும் இது மற்றொரு உள்ளீடு இங்கு B மற்றும் C யை அண்டு செய்து A வுடன் ஆர் செய்யப்படுகிறது இவை அனைத்தும் என்மாஸ் வகையைச் சேர்ந்தது இவை பிமாஸ் வகையைச் சார்ந்தது B மற்றும் C என்மாஸ் பக்கத்தில் தொடர்ச்சியாகவும் பிமாஸ் பக்கத்தில் இணையாகவும் உள்ளன மேலும் A ஆனது இந்த இடத்தில் ஆர் செயலாக்கத்தின் காரணமாக இணையாகவும் இந்த இடத்தில் தொடர்ச்சியாகவும் உள்ளது இதைப் போல் சிமாஸைக் கொண்டு ஆர் அண்டு இன்வெர்ட் கேட்டை இதே பாணியில் கட்டமைக்கலாம் குடும்பத்திலும் அண்டு ஆர் இன்வெர்ட் கேட் உள்ளது உதாரணத்திற்கு IC 7451 இது இருமுகம் கொண்டது அதாவது இரண்டு கேட்கள் உள்ளன இதோ இவை இரண்டு உள்ளீடுகள் ஆகும் 2 வைட் என்றால் அது போன்று இரண்டு கட்டங்கள் உள்ளதாக அர்த்தம் இது தான் டி தரவுத் தாளில் இருந்து எடுக்கப்பட்ட அண்டு ஆர் இன்வெர்ட் கேட்டின் சுற்று ஆகும் ஆக இதை விரிவுபடுத்தி பல கேட்களையும் இணைத்து கடினமான சுற்றுகளைப் பெற முடியும் இது டிரான்சிஸ்டர் எண்ணிக்கையைக் குறைக்கவும் உதவும் ஆக இந்த அடிப்படை கேட்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆய்வகத்தில் சோதனை செய்து பார்க்கும் போது உதவிகரமாக இருக்கும் இறுதியாக லாஜிக் செயலாக்கத்தை வடிவம் பூலியன் வெளிப்பாடு ட்ரூத் டேபிள் கால வரைபடம் ஆகியவைக் கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்பதைக் கண்டோம் அண்டு ஆர் நேண்டு நார் AND OR NAND NOR செயல்கள் பரிமாற்று செயல் விதியையும் அண்டு மற்றும் ஆர் செயல்கள் செயல் சேர்ப்பு விதியையும் பின்பற்றும் நேண்டு மற்றும் நார் செயல் சேர்ப்பு விதியைப் பின்பற்றாது இதை இன்னும் விரிவாகப் பின்னர் பார்ப்போம் நார் செயலாக்கம் இரண்டு காம்ப்ளிமெண்டட் உள்ளீடுகளை அண்டு செய்வதற்குச் சமமானது இது டீ மார்கன் தியரத்தின் De Morgan's Theorem முதல் விதி அதே போல் நேண்டு செயலாக்கம் இரண்டு காம்ப்ளிமெண்டட் உள்ளீடுகளை ஆர் செய்வதற்கு சமமானது இது டீ மார்கன் தியரத்தின் De Morgan's Theorem இரண்டாவது விதி நேண்டு மற்றும் நார் கேட்டைக் கொண்டு எந்த விதமான லாஜிக் செயலாக்கத்தையும் பெற முடியும் இது தான் அந்த கேட்களின் பொதுமைத்தன்மை ஆகும் மேலும் அண்டு ஆர் இன்வெர்ட் கேட் ஆனது தனித்தனியாகச் செயல்படுத்துவதைக் காட்டிலும் குறைந்த டிரான்சிஸ்டர்களையே எடுத்துக் கொள்ளும் இது மிகவும் உபயோகமான விஷயம் ஆகும்